சென்ற எடுத்துக்காட்டில் பேஸர் வரைபடம் வரைய சொல்லப்பட்டது இங்கே மீதமுள்ள பவர் மற்றும் அனைத்தையும் இங்கே பார்க்கலாம் இங்கே V1 V2 V3 எனக் கொடுக்கப்பட்டுள்ளது இது ஒரு பேஸர் அளவு ஆகும் V1 38 5o ஆகும் இங்கே இது r V1 மற்றும் இது rV2 ஆகும் இது r V3 இப்போது இது r V1 38 47 ∠59o வெக்டருக்கு செய்ததை போலவே செய்ய வேண்டும் V2 இது 76 5o V3 இங்கே 14 2 j 15 92 இதையெல்லாம் சேர்த்தால் இது r 100 ∠0o ஆக மாறும் அதாவது மேக்னிட்யுடை சேர்க்க வேண்டியதில்லை இந்த பேஸை கருத்தில் கொள்ள வேண்டும் 38 47 ∠59o என்றால் 38 47 cosine 59 5o j 38 47 sine 59 இதே போல் ஏற்கனவே இது ரியல் மற்றும் எண் ஆகவும் இங்கே எழுதப்பட்டுள்ளது எனவே அதனால்தான் எழுதியுள்ளோம் இது புரியக்கூடியது எனவே அடுத்த எடுத்துக்காட்டுக்கு இதை எடுத்துக் கொள்வோம் இது மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் நிறைய உதவும் ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் எடுத்துக்காட்டாக இது ஒரு எளிய சீரிஸ் சர்க்யூட் இதன் வழியாக பாயும் கரண்ட்டின் மேக்னிட்யுட் இந்த I r 35 ஆம்பியர் ஆகும் எனவே இது இன்ஸ்டன்டனியஸ் போலாரிட்டி என்று தெரியும் இது இது ஆகும் கரண்ட் சர்க்யூட்டில் சீரிஸில் உள்ள R வழியாக பாய்கிறது இது பயன்படுத்தப்பட்ட வோல்டேஜால் V ஆகும் எனவே R யின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் r 25 வோல்ட் என கொடுக்கப்பட்டுள்ளது இது 25 வோல்ட் மேக்னிட்யுட் ஆங்கிள் தெரியவில்லை இது ஒரு இண்டக்டர் ஆகும் இது சிறிய அளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது மற்றும் இண்டக்டன்ஸ் L ஆகும் இதன் குறுக்கே உள்ள வோல்டேஜ் 40 வோல்ட் இது மேக்னிட்யுட் ஆகும் இது ஒரு கெப்பாசிட்டர் ஆகும் இதில் வோல்டேஜ் V3 என்று சொல்லப்படுகிறது V3 45 வோல்ட் எனக் கொடுக்கப்பட்டுள்ளது இது மேக்னிட்யுட் இந்த புள்ளியில் இருந்து இந்த புள்ளி வரை உள்ள வோல்டேஜ் V4 ஆகும் இது 50 வோல்ட் எனக் கொடுக்கப்பட்டுள்ளது சி சர்க்யூட் போல அனைத்தையும் கூட்டக்கூடாது 40 25 அது 65 என்பது சரியானதல்ல ஏனென்றால் பேஸ் ஆங்கிளை கருத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் மேக்னிட்யுட் மட்டுமே அறியப்படுகின்றன அதனால்தான் அங்கிருந்து இங்கே வரை 50 வோல்ட் அதாவது அதற்கு சில பேஸ் ஆங்கிள் உள்ளது கெப்பாசிட்டரின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் 45 வோல்ட் ஆகும் எனவே இவை அனைத்தும் மேக்னிட்யுட் R r பின்னர் L ஆகியவற்றை தீர்மானிக்க வேண்டும் பின்னர் அந்த சப்ளை வோல்டேஜின் ஃப்ரீக்வன்சி f மற்றும் சப்ளை வோல்டேஜ் V இவை தான் நாம் தீர்மானிக்க வேண்டிய விஷயங்கள் இது கரண்ட் மேக்னிட்யுட் I 35 ஆம்பியர் என்று கொடுக்கப்பட்டுள்ளது நாம் இந்த கணக்கை தீர்க்கும் போது V1 25 வோல்ட் V2 40 வோல்ட் V345 வோல்ட் மற்றும் V450 வோல்ட் என அனுமானிக்கிறோம் இவை தான் மேக்னிட்யுட் ஆகும் பொதுவாக கரண்ட்டின் மேக்னிட்யுட் I V3 Xc ஆகும் எடுத்துக்காட்டாக இந்த சர்க்யூட்டில் r பாயும் கரண்ட் என்ன என்பதைக் கண்டறிய வேண்டும் I தான் பாயும் சர்க்யூட் வழியாக பாயும் கரண்ட் இந்த வோல்ட்டேஜ் மேக்னிட்யுட் 55 வோல்ட் இது r V3 என்றும் கெப்பாசிட்டர் 50 மைக்ரோ ஃபராட் என்றும் அறியப்படுகிறது இதுதான் கரண்ட் மேக்னிட்யுட் இது ரியாக்டன்ஸ் என்றால் xc பின்னர் V xc r I அதாவது r 35 ஆம்பியர் இவை மேக்னிட்யுட் இதுவும் மேக்னிட்யுட் ஆகும் ஆனால் x c 1 ω c அதாவது x c 1 ω c என்று வைத்தால் அது V ω c I 35 இந்த வோல்டேஜ் V3 ஆக இருக்கும் இது உண்மையில் நாம் எடுத்த V3 ஆகும் V3 தெரிந்தால் ω2 π f இதிலிருந்து f ஐ கண்டுபிடிக்கலாம் எனவே இதன் மூலம் தான் f ஐ கண்டுபிடிக்க முடியும் இதைப் பார்த்தால் V3 x ஆக உள்ளது இதிலிருந்து நமக்கு f 2 475 கிலோ ஹெர்ட்ஸ் கிடைக்கும் அதேபோல் r V1 ரெசிஸ்டன்ஸின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் R 25 வோல்ட் ஆகும் எனவே இது 25 வோல்ட் மற்றும் I மேக்னிட்யுட் 35 ஆம்பியர் ampere R 0 எனவே R கிடைத்தது ஃப்ரீக்வன்சி 2 475 கிலோ ஹெர்ட்ஸ் எனக் கிடைத்தது சர்க்யூட் V1 ரெசிஸ்ட்ஸ் செய்வது போன்ற தோற்றத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது R யின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் 25 வோல்ட் அதாவது V1 மற்றும் V2 40 வோல்ட் எனக் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது சர்க்யூட் இது போன்று இருக்கிறது இது R இது r பின்னர் இண்டக்டன்ஸ் L பின்னர் கெப்பாசிட்டன்ஸ் உள்ளது இப்போது வோல்டேஜ் அந்த புள்ளியில் இருந்து இந்த புள்ளி வரை 50 வோல்ட் எனக் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது V4 இது 50 வோல்ட் எனக் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த R யின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் 25 வோல்ட் எனக் கொடுக்கப்பட்டுள்ளது இது V1 ஆகும் மேலும் இண்டக்டரின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் 40 வோல்ட் எனக் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் இவை பேஸர் அளவு அதனால் சில ஆங்கிள்கள் இருக்க வேண்டும் இங்கே V1 25 வோல்ட் என்பது R யின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் ட்ராப் என்று அழைக்கப்படுகிறது இது 25 வோல்ட் அதாவது V1 தான் ரெஃபரென்ஸ் என எடுத்துக் கொள்ளப்படுகிறது rV2 இது r 40 வோல்ட் இது r V1 இது rV2 ஆகும் இந்த வோல்டேஜ் V4 V மற்றும் இந்த ஆங்கிள் θ வை உருவாக்குகிறது ஏனெனில் இந்த வோல்டேஜ் மேக்னிட்யுட் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே நமக்கு அனைத்து மேக்னிட்யுடும் இதற்கு அறியப்பட வேண்டும் ஆங்கிளை கண்டுபிடிக்க முக்கோணத்திற்கான கொசைன் லா வை பயன்படுத்த வேண்டும் பொதுவாக இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த ஆங்கிள் A என்று வைத்துக்கொள்வோம் எனவே இது எதிரில் உள்ள ஆர்மில் ஆங்கிள் B என்றும் அதற்கு எதிர் ஆர்ம் ஆங்கிள் C என்றும் கூறப்படுகிறது நமக்கு செவ்வகம் தெரியும் பொதுவாக இங்கே A தெரியும் இங்கே எடுத்துள்ளது A என்றால் A θ எனவே அதிலிருந்து கோசைன் A b2 c2 2bc என்று தெரியும் எனவே அந்த வழக்கில் கொசைன் A என்றால் இது கொசைன் θ அது θ A கொசைன் A b2 c2 எனவே இது நமது b இது 502 c2 என்றால் 252 402 2 b c ஆல் வகுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த சூத்திரத்தை மட்டுமே பயன்படுத்த முடியும் 11 ஆம் வகுப்பு கணிதத்தில் உள்ள டிரிக்னோமேட்ரியில் படித்த கொசைன் முக்கோணத்தை நாம் எப்படி செய்யலாம் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டது எனவே இது 402 502 252 25 cos θ என எழுதலாம் எனவே அங்கிருந்து cos θ r 0 61 கிடைக்கும் மற்றும் இந்த ஹாரிசாண்டல் பக்கத்தின் இது 50 cos θ r 52 4 ஆக இருக்கும் அங்கிருந்து இங்கு வரை இது r 50 cos 52 ஏனெனில் θ r 52 4o ஆக இருக்கும் எனவே 50 cos 52 4o எடுத்தால் அது உண்மையில் தோராயமாக 30 5 ஆகிவிடும் அதாவது R யின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் ட்ராப் 25 ஆக இருந்தது பின்னர் r 30 5 25 5 5 எனவே இது r 5 5 ஆகும் இதுதான் r யின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் ட்ராப் எனவே சிறிய r யின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் ட்ராப் 5 r 5 5 I35 ஆம்பியர் இது கொடுக்கப்பட்டுள்ளது 5 r 35 Ω இந்த கணக்கீடுகள் பின்னர் கொடுக்கப்படும் மற்றும் இது வெர்டிகல் 50 sine 52 எனவே இது 39 61 ஆகும் இதிலிருந்து நமக்கு கிடைப்பது θ 52 5o மற்றும் 30 5 என ஏற்கனவே சொல்லப்பட்டது r யின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் ட்ராப் 5 5 வோல்டேஜ் ஆகும் L குறுக்கே உள்ள வோல்டேஜ் ட்ராப் 39 61o ஆக இருக்கும் ஏனென்றால் இது r j L ω இது r இண்டக்டரின் இம்பிடன்ஸ் ஆகும் எனவே இது r மற்றும் இதற்கான வெர்டிகல் ப்ரொஜெக்ஷன் 39 6 ஆகும் எனவே இது இண்டக்டரின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் ட்ராப் ஆகும் இது r VL 39 61 வோல்ட் volt இங்கே L குறுக்கே உள்ள வோல்டேஜ் ட்ராப் 39 61 வோல்ட் எனவே Ir 5 5 r 0 இதேபோல் I X L 39 61 இவை அனைத்தும் மேக்னிட்யுட் ஆகும் X L என்பது r L ω ஆகும் எனவே L 2 pi மற்றும் ω உண்மையில் r2 pi r a ω 2 pi f இது இங்கே X L L ω இது L 2 pi f ஆகும் எனவே f 2 475 கிலோ ஹெர்ட்ஸ் x 1000 அதனால்தான் இது பெருக்கப்படுகிறது இது ஹெர்ட்ஸாக மாற்றப்படுகிறது அது கிலோ ஹெர்ட்ஸில் இருந்தது இது 2 pi மற்றும் இது L 39 6 ஆகும் L ஐக் கணக்கிட்டால் அது 0 073 மில்லி ஹென்றி ஆக மாறும் எனவே இந்த வழியில் இது செய்யப்பட்டுள்ளது அடுத்து என்னவென்றால் சப்ளை வோல்டேஜ் V ஆகும் சப்ளை வோல்டேஜ் V இந்த சர்க்யூட் R r பின்னர் இண்டக்டர்ஸ் பின்னர் கெப்பாசிட்டர் இது rV சப்ளை வோல்டேஜ் ஆகும் இது rV முழுவதும் இது V1 இதன் குறுக்கே இந்த V2 இதன் குறுக்கே V3 ஆகும் இந்த புள்ளியில் இருந்து இந்த புள்ளி வரை அதை V4 இல் எடுத்தோம் எனவே V1 என்பது 25 வோல்ட் V2 40 வோல்ட் மற்றும் V4 r 50 வோல்ட் மற்றும் V3 r 45 வோல்ட் எனவே அதிலிருந்து பேஸர் விஷயத்திலிருந்து அங்கிருந்து இங்கு வரை V V4 V3 என்று வரைபடத்தை பார்த்து எழுதலாம் நான் சர்க்யூட் வரைபடத்திற்கு வந்தால் அது ஒரு பேஸர் அளவு வெக்டரிலும் அதே போல செய்யலாம் பேஸர் வரைபடத்திற்கு வந்தால் இது நமது V3 மற்றும் இது நமது V4 ஆகும் V V4 V3 நாம் பேஸர் வடிவத்தில் அது இது போலத்தான் இருக்கும் எனவே இது r V V4 இது r V4 அங்கு உள்ள வோல்டேஜிலிருந்து இங்கு உள்ள வோல்டேஜ் வரை மொத்தம் ஆகும் இது r V r V1V2 V3 ஆகும் கெப்பாசிட்டரின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் V3 Vc ஆகும் இது உண்மையில் 45 வோல்ட் ஆகும் எனவே வரைபடத்தின் 5 வது பேஸில் முக்கோண வரைபடத்தில் இது 39 61 ஆகும் அதாவது இங்கிருந்து அங்கு வரை உள்ள இந்த பகுதி 45 39 61 ஆக இருக்கும் ஏனெனில் VV4 r V3 இதை உருவாக்கும் வழி r V3 இந்த வழியில் அதை எடுப்பது மிகவும் சுவாரஸ்யமான பிரச்சனை எனவே வித்தியாசத்தை எடுக்கவும் பின்னர் இந்தப் பகுதி 45 39 61 என இருக்கும் இதன் பொருள் இது கரண்ட் ரிப்பில் இந்த I b 25 வோல்ட் வோல்ட்டேஜ் ட்ராப் 5 5 ஆகும் இது I ஆகும் எனவே I அடிப்படையில் 35 ∠0o என்று கூறியுள்ளோம் இது எனது ரெஃபரென்ஸ் புள்ளி ரெஃபரென்ஸ் கரண்ட் எனவே இங்கே வோல்டேஜ் லாக்கிங் ஆகிறது வோல்ட்டேஜ் பேஸர் இங்கு வருவதால் இங்கே வோல்டேஜ் லாக்கிங் ஆகிறது எனவே இப்போது இந்த கோணம் கரண்ட் இங்கே மற்றும் வோல்டேஜ் இடையிலான இந்த ஆங்கிள் ɑ என்று கணக்கிட வேண்டும் ஆங்கிள் ɑ இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது tan ɑ இது போல தோற்றமளித்தால் tan ɑ உயரம் 5 39 இது 25 5 5 ஆல் வகுக்கப்படுகிறது இது 35 50 ஆகும் ɑ tan 1 ஆக இருக்கும் எனவே இதை நாம் கணக்கிட்டுள்ளோம் V3 இங்கே வரையப்படுகிறது ஏனெனில் இது கெப்பாசிட்டரின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் எனவே இது இங்கே வரையப்பட்டுள்ளது இதன் பொருள் இது வெர்டிகல் ஆக இருக்கிறது அதாவது V யின் மேக்னிட்யுட் இங்கே இருக்கும் வோல்டேஜின் மேக்னிட்யுட் 31 வோல்ட் ஆகும் இது ஒரு ஆங்கிள் முக்கோணம் ஆகும் இது r √5 392 மற்றும் நீளம் 25 5 5 அதாவது 30 52 வோல்ட் ஆகும் இதனால் தான் இந்த கணக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளன இது r தோராயமாக 31 வோல்ட் α tan 15 39 30 5 10o ஆகும் மேலும் பவர் ஃபாக்டர் cos 10o 0 9848 ஆக இருக்கும் மேலும் அந்த ரெசிஸ்டன்ஸ் R மற்றும் r யின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் மொத்தமாக சேர்க்கப்படுகிறது கரண்ட் I எனவே I2 r இது 1 0669 கிலோவாட் வருகிறது அதேபோல் P P VI cos α 31 35 0 9848 ஏனெனில் பவர் ஃபாக்டர் 0 எனவே இது r 1 0669 கிலோவாட் எனவே இது r பதில் ஆகும் I2 r V I cos θ என இருக்க வேண்டும் இப்போது மற்றொரு எடுத்துக்காட்டு இந்த எடுத்துக்காட்டு என்னவென்றால் எதுவும் குறிப்பிடப்படாத போதெல்லாம் 231 நம்மிடம் உள்ளது அதாவது 231 வோல்ட் என்றால் அது RMS மதிப்பு மற்றும் அது குறிப்பிடப்படும் வரை 231 ∠0o ஆகும் மற்றொரு விஷயம் என்னவென்றால் லோட் 0 8 பவர் ஃபாக்டர் லாக்கிங் ஆகிறது அது லாக்கிங் என்று கூறும்போது அதாவது வோல்டேஜில் இருந்து கரண்ட் லாக்கிங் ஆகும் போதெல்லாம் 0 8 பவர் ஃபாக்டர் லாக்கிங் என்பது வோல்டேஜில் இருந்து கரண்ட் லாக் ஆவதை குறிக்கிறது எனவே கரண்ட் லாக்கிங் ஆகிறது இது 10 கிலோ வோல்ட் ஆம்பியர் அதாவது 10000 வோல்ட் ஆம்பியர் மற்றும் இது லோட் என்று அழைக்கப்படுகிறது இப்போது செய்ய வேண்டியது என்னவென்றால் 0 95 இது 0 8 என்று சொல்லும் பவர் ஃபாக்டரை மேம்படுத்த விரும்புகிறோம் ஆனால் இப்போது அந்த பவர் ஃபாக்டரை 0 9 ஆக விரும்புகிறோம் அதற்காக ஒரு ஷன்ட் கெப்பாசிட்டரை இணைத்துள்ளோம் எனவே IC அல்லது C யின் மதிப்பு மற்றும் கெப்பாசிட்டரை இணைத்த பிறகு லோட் கரண்ட் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது இது வரையறுக்கப்பட்ட பிரச்சனை எனவே ஒட்டுமொத்த பவர் ஃபாக்டர் அதாவது லோட் ஷன்ட் கெப்பாசிட்டர் 0 95 லாகிங் ஆன பிறகு மற்றும் கெப்பாசிட்டரை நிறுவுவதற்கு முன் மற்றும் பின் எடுக்கப்பட்ட கரண்ட் ஆகியவற்றை செய்வதற்கு C இன் மதிப்பு என்ன என்பதைப் பார்க்க வேண்டும் கெப்பாசிட்டரை நிறுவுவதற்கு முன் C இன் மதிப்பு என்ன என்பதைப் பார்க்க வேண்டும் இந்த சர்க்யூட் இது இருக்கக்கூடாது I IL ஆக இருக்க வேண்டும் அது இல்லை இது இணைக்கப்படவில்லை இது எளிய சர்க்யூட் எனவே இது நீக்கப்பட்டது என்று வைத்துக்கொள்வோம் எனவே கரண்ட் இப்படி பாயும் இது அகற்றப்பட்டு விட்டது இங்கு இந்த வோல்டேஜ் சோர்ஸ் உள்ளது எனவே அந்த நேரத்தில் I IL எனவே கரண்ட் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த மதிப்பை வைத்த பிறகு அந்த ஒருங்கிணைந்த பவர் ஃபாக்டர் 0 95 ஆக இருக்க வேண்டும் லாக்கிங் ஆகி இருக்க வேண்டும் அதாவது இதன் ஒருங்கிணைந்த பவர் ஃபாக்டரை கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு C மற்றும் IC முதலியவற்றின் மதிப்பு என்னவாக இருக்கும் இவை அனைத்தும் கணக்கிட பட வேண்டியது ஆகும் எனவே அதற்காக கெப்பாசிட்டரை நிறுவுவதற்கு முன்பு கரண்ட் ஏற்கனவே லோட்களால் எடுக்கப்பட்ட நேரத்தில் கெப்பாசிட்டர் அங்கு இல்லை கெப்பாசிட்டர் அங்கு அகற்றப்படவில்லை எனவே IL என்பது அப்பேரெண்ட் பவர் அதாவது லோட் வோல்ட்டேஜ் ஆகும் எனவே 10 KVA என்றால் 10000 வோல்ட் ஆம்பியர் 231 வோல்ட்களால் வகுக்கப்படுகிறது சப்ளை வோல்டெஜ் 43 29 r ஆம்பியர் ஆகும் எனவே இது 43 29 ஆம்பியர் இப்போது பவர் ஃபாக்டர் 0 8 லாக்கிங் எனக் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே பவர் ஃபாக்டர் r என்பது 36 9 அதாவது கரண்ட் உண்மையில் 43 9o ஆகும் எங்கெல்லாம் லாக்கிங் பவர் ஃபாக்டர் என்றால் கரண்ட் லாக்கிங் ஆகி இருக்கும் இப்போது இது கரண்ட் 43 இப்போது இந்த சிக்கலை தீர்ப்பதற்காக ஒரு கெப்பாசிட்டரை இணைத்துள்ளோம் முதலில் நோட்புக்கில் சர்க்யூட்டை வரையவும் பின்னர் ஒட்டுமொத்த பவர் ஃபாக்டர் ஆக மாற்ற இந்த வீடியோ விரிவுரையை கேட்க வேண்டும் இப்போது நாம் அதை 0 95 லாக்கிங் ஆக மாற்ற வேண்டும் எனவே cos δ இப்போது புதிய பவர் ஃபாக்டர் ஆகும் cos δ 0 95 ஆகும் எனவே δ 18 2o இது லாக்கிங் ஆகி இருக்கிறது ப்யுர் கெப்பாசிட்டர் V உடன் ஒரு லீடிங் கரண்ட்டை ஈர்க்கிறது மற்றும் IC பெர்பெண்டிக்குளர் ஆக காட்டப்படுவதால் இந்த சின்னம் V க்கு பெர்பெண்டிக்குளர் ஆக உள்ளது மற்றும் r V ஆல் 90o ஆல் லீடிங் செய்கிறது இதை பார்த்தால் கரண்ட் ஆரம்பத்தில் வோல்டேஜ் V231∠0o ஆகும் எனவே இந்த IL ஐ எடுத்துள்ளோம் இது r 43 29 ஆகும் இந்த ஆங்கிள் 36 அல்லது கரண்ட் லாக்கிங் ஆகிறது இது 36 இப்போது கெப்பாசிட்டரை போட்ட பிறகு கெப்பாசிட்டிவ் கரண்ட் வோல்டேஜை 90o ஆல் அடையும் இது IC ஆகும் நம்மிடம் இருப்பது பேஸர் ஆகும் வெக்டரில் செய்த அதே விஷயத்தை செய்து IC யாக ஆக்குகிறோம் எனவே இது δ என்று வழங்கப்பட்ட இந்த பகுதி பவர் ஃபாக்டர் 0 95 ஆக இருக்க வேண்டும் எனவே நான்கு புதிய பவர் ஃபாக்டர் ஆங்கிள் 18 2o பவர் ஃபாக்டர் 2 95 ஐ மேம்படுத்த விரும்புகிறோம் எனவே இந்த உயர் இது q மற்றும் இது y என்று சொல்லுவோம் எனவே இது தான் IL 43 29o ஆகும் இப்போது x r IL r cos 36 9o இது நமது x எனவே ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் எனவே இது 34 63 இது y மற்றும் இது δ எனவே tan δ y x எனவே y x tan δ 63 மற்றும் tan δ கிடைத்துள்ளது δ 18 2o ஆகும் ஏனெனில் பவர் ஃபாக்டர் 0 95 லாக்கிங் ஆகி இருக்க வேண்டும் இதன் பொருள் y 11 39 அதாவது இந்த உயரம் y 11 எனவே அதாவது r IC கரண்ட்டின் மேக்னிட்யுட் ஆக இருக்கும் 29 11 39 இது r கெப்பாசிட்டிவ் கரண்ட் மேக்னிட்யுட் ஆக இருக்கும் அது 43 29 11 39 ஆக இருக்கும் எனவே IC இது ரேடியலால் இதேபோல் காட்டப்படுகிறது அதாவது q வெர்டிகல் ப்ரொஜெக்ஷன் IL sine θ அவ்வாறு செய்தால் r சப்ளை கரண்ட் I இப்போது √x2 y2 எனவே 34 632 11 392 இது 36 46 ஆம்பியர் மற்றும் உண்மையில் IC q y அங்கு தவறுதலாக லூப் கரண்ட் எடுக்கப்பட்டுவிட்டது எனவே அது அங்கு இப்படி எழுதியுள்ளதால் அது உண்மையில் r q y இது 14 61 ஆம்பியர் வருகிறது இதேபோல் v மற்றும் ω தெரியும் IC என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே C இன் மதிப்பு என்ன என்பதை வகைப்படுத்தலாம் IC 14 61 ω 2 pi கொடுக்கப்பட்ட ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ் மற்றும் வோல்டேஜ் 231 ஆகும் எனவே C201 மைக்ரோ பாரெட் இது தான் விடை ஆகும் அதேபோல் இன்னொன்று கொடுக்கப்பட்டுள்ளது இது ஒரு பேரலெல் சர்க்யூட் 100 வோல்ட் என்றால் 100 ∠100o என எடுக்க வேண்டும் இது 6 r j 8 மற்றும் இது 4 j 3 I2 ஆகியவற்றை கண்டுபிடிக்க வேண்டும் இங்கே b 100 ∠0o இது பேரலெல் சர்க்யூட் அதனால் I1 என்பது 100 6 j 8 ஆகும் 2o ஆம்பியர் எனக் கிடைக்கும் I2 100 ∠0o 4 j 3 ஆகும் அது 16 j 12 20 ∠36 8o ஆம்பியர் எனக் கிடைக்கும் KCL ஐப் பயன்படுத்தி I1 I2 அது 22 3o எனக் கிடைக்கும் இது தான் I ஆகும் ஆனால் இன்னொரு எளிய கணக்கிடுதல் முறைப்படி Y 1 j அதாவது அட்மிட்டன்ஸ் 1 z என எழுதலாம் Y1 1 z 0 06 z 0 08 எனக் கிடைக்கிறது அதேபோல் Y2 1 j ஆகும் நியூமரேட்டர் மற்றும் டினாமினேட்டர் இரண்டையும் 6 j 8 ஆல் பெருக்க வேண்டும் அது 62 82 ஆக இருக்கும் இதே போல் நியூமரேட்டர் மற்றும் டினாமினேட்டர் இரண்டையும் 4 j 3 ஆல் பெருக்க வேண்டும் அது 0 16 j ஆக இருக்கும் இது அட்மிட்டன்ஸ் ஆகும் இதன் யூனிட் mho ஆகும் அதேபோல் Y1 0 0 6 j 0 08 g1 0 அதே போல் Y2 0 16 j 0 12 g2 j b2 g2 0 16 மற்றும் b2 0 பேரலெல் ரெசிஸ்டன்ஸ் இம்பிடன்ஸ் நமக்குத் தெரியாத I 1 r 1 r1 மற்றும் 1 r2 ஆகும் இங்கேயும் 1 j இது 1 z1 1 z2 ஆகும் 1 z Y எனவே Y Y1 Y2 ஆகும் எனவே சீரிஸில் கூட்டப்படுவதை போல பேரலெல் சர்க்யூட் அட்மிட்டன்ஸ் கூட்டப்பட்ட வேண்டும் எனவே இப்படி கூடினால் அது Yg j b என மாறும் g என்பது கண்டக்டன்ஸ் என்றும் b என்பது சசெப்டன்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே g g1 g2 எனவே g 0 22 மற்றும் b b1 b2 எனவே b 0 04 எனக் கிடைக்கும் எனவே b என்பது 100 ∠0o மற்றும் r Y இதை பெருக்கினால் I 22 3o ஆம்பியர் எனக் கிடைக்கும் இது முன்பு போலவே இருக்கும் அதேபோல் 1 V r Y1 எனவே இது r 10 ∠ 53 2o ஆம்பியர் எனக் கிடைக்கும் இதுவும் முன்பு போலவே இருக்கும் மேலும் I2 100 ∠0o r Y2 எனவே அவ்வாறு செய்தால் இது 20 ∠36 8o ஆம்பியர் ஆகிவிடும் இம்பிடன்ஸ் மற்றும் அட்மிட்டன்ஸ் இரண்டையும் ஒன்றாக எடுத்துக் கொண்டு ஒரே பதிலைப் பெற்று இருக்கிறோம் எனவே அட்மிட்டன்ஸ் கணக்கிடு செய்வதற்க்கு எளிதாக இருக்கும் ஏனெனில் போலாரிலிருந்து ரெக்ட்டாங்குளர் ஆகவும் மற்றும் ரெக்ட்டாங்குளரிலிருந்து போலராகவும் எளிதில் மாற்ற முடியும் இது பேஸர் வரைபடம் V ஒரு ரெஃபரென்ஸ் ஆக எடுத்துக் கொள்ளப்படுகிறது மற்றும் V 53 2o I2 20 ஆம்பியர் 36 8o ஆல் லீடிங் செய்கிறது இதன் விளைவாக கரண்ட் I b இலிருந்து 10 3o ஆல் லீடிங் செய்கிறது எனவே வோல்டேஜ் மற்றும் கரண்ட் I க்கும் இடையில் உள்ள இந்த ∠10 3o பவர் ஃபாக்டர் ஆங்கிள் என்று அழைக்கப்படுகிறது எனவே பவர் ஃபாக்டர் cosine 10 3o எனவே இன்புட் பவர் VI cos θ ஆகும் அது 2198 793 வாட் ஆக இருக்கும் எனவே அதேபோல் P1 I21 R1 க்கான கரண்ட்டின் மேக்னிட்யுட் 102 6 இது பிரான்ச் ஒன்றுக்கானது ஆகும் அது 600 வாட் ஆகும் பிரான்ச் இரண்டுக்கு I22 R2 என்றால் அது 202 4 ஆகும் அது 1600 வாட் ஆகும் மொத்தம் 2200 வாட் ஆகும் 793 என வருகிறது இந்த தசம இடம் துண்டிக்கப்படுகிறது ஏனென்றால் மூன்று தசம இடங்கள் அல்லது இங்கே ஐந்து தசம இடங்கள் எடுத்துக் கொண்டால் தசம இடம் துண்டிக்கப்படுகிறது எனவே 2200 வாட் கிடைக்கும் உதாரணமாக பவர் ஃபாக்டர் ஐந்தாவது தசம இடத்தை எடுத்தது எனவே அது 2199 96 க்கு வருகிறது இது 2200 வாட் ஆகும் இங்கு இது நான்கு தசம இடங்களைப் பிடித்தது அதனால்தான் இது 198 793 ஐக் காட்டுகிறது ஆனால் அது பொருந்துகிறது எனவே இங்கே அது பொருந்துகிறது